டிபியூஸ் கிரே சர்பேஸ்சஸ் இன் ஏன் என்கிளோசர் சாம்பல் மேற்பரப்புகளுக்கு இடையேயான கதிர்வீச்சு பரிமாற்றத்தை பார்க்கப் போகிறோம் சரியா எனவே தொடங்குவதற்கு ஒரு உறைக்குள் N சாம்பல் மேற்பரப்புகள் உள்ளன என்று கூறலாம் உறையில் N சாம்பல் மேற்பரப்புகள் இருந்தால் சரியா N சாம்பல் மேற்பரப்புகள் சரியா இப்போது கேள்வி என்னவென்றால் ஒரு மேற்பரப்புக்கும் மற்ற எல்லா மேற்பரப்புகளுக்கும் இடையில் நிகர கதிர்வீச்சு பரிமாற்றத்தை நாம் எவ்வாறு வகைப்படுத்துவது அல்லது எவ்வாறு கண்டுபிடிப்பது எனவே அதுதான் கேள்வி எனவே இது ஒரு நிலையான நிலை அமைப்பு என்று வைத்துக்கொள்வோம் சரியா அதாவது வெப்பநிலை T1 T2 போன்றவை நிலையான சரிவாக பராமரிக்கப்படுகின்றன இது ஒரு நிலையான நிலை அமைப்பு மற்றும் இது சமவெப்பமாகும் நிலையான நிலை சமவெப்ப அமைப்பு மற்றும் 3வது ஒரு ஒளிபுகா மேற்பரப்பு என்று நாம் கருதினால் எனவே அதாவது பரிமாற்றத்திறன் 0 எனவே உறிஞ்சுதல் மற்றும் பிரதிபலிப்பு மூலம் மட்டுமே கதிர்வீச்சைப் பிரிப்பதற்கான ஒரே முறை உள்ளது அது ஒரு பரவலான கதிரியக்கம் என்று நாம் கருதினால் அது சாம்பல் மேற்பரப்பு என்று கூறுவோம் அதாவது ஆல்பா மற்றும் எப்சிலான் அல்லது ஒரு குறிப்பிட்ட வரம்பிற்கு லாம்ப்டாவின் செயல்பாடு ஒரு குறிப்பிட்ட அளவிலான லாம்ப்டாவிற்கு சரியா எனவே ஒரு மேற்பரப்பில் பெரிதாக்குவோம் சரியா எனவே இது மேற்பரப்பு i மற்றும் படுகதிர்வீச்சு என்று சொல்லலாம் கதிர்வீச்சு வரும் அல்லது அந்த மேற்பரப்பில் தாக்கும் விகிதம் இந்த Ai மடங்கு Gi சரியா எனவே Gi என்பது நிகர படுகதிர்வீச்சு மற்றும் மேற்பரப்புகளில் இருந்து வரும் நிகர உமிழ்வு Ai மடங்கு Gi என்றால் Gi என்பது உமிழ்வு மற்றும் பிரதிபலிப்பு இரண்டையும் உள்ளடக்கிய கதிரியக்கமாகும் இது ஒரு சாம்பல் மேற்பரப்பு என்பதை நினைவில் கொள்க எனவே பிரதிபலிப்பு இருக்கும் பிரதிபலிப்பு 0 என்று கருதுவதற்கு எந்த காரணமும் இல்லை சரியா எனவே இப்போது நாம் அதே திட்டத்தை சற்று வித்தியாசமான முறையில் மீண்டும் வரையலாம் எனவே Ai Gi என்பது படுகதிர்வீச்சு என்றால் சில பகுதிகள் பிரதிபலிப்பதாக இருக்கும் இது Ai பிரதிபலிப்புத்தன்மையில் கொடுக்கப்படுகிறது இது rho i எனவே rho i என்பது அந்த மேற்பரப்பின் பிரதிபலிப்பு Gi ஆல் பெருக்கப்படுகிறது எனவே பிரதிபலிப்பு வரையறையை நினைவில் கொள்ளுங்கள் பிரதிபலிப்பு என்பது பிரதிபலிக்கும் கதிர்வீச்சின் அளவு மொத்த நிகழ்வு கதிர்வீச்சு மூலம் வகுக்கப்படுகிறது எனவே rho iAi இண்டு Gi என்பது கதிர்வீச்சு என்னவென்று உங்களுக்குச் சொல்லும் அந்த படுகதிர்வீச்சு மீண்டும் பிரதிபலிக்கிறது பின்னர் உறிஞ்சப்படுவது Ai alpha i Gi ஆகும் எனவே அது அந்த மேற்பரப்பால் உறிஞ்சப்படும் கதிர்வீச்சின் பின்னமாகும் மேலும் இந்த Ji என்பது நிகர உமிழ்வின் சில உமிழ்வுகள் மற்றும் பிரதிபலிப்பு ஆகியவற்றின் கூட்டுத்தொகையாக இருக்கும் எனவே AiJi எனவே Ji என்பது மேற்பரப்பில் இருந்து உமிழ்வு மற்றும் rho i இண்டு Gi ஆக இருக்கும் சரியா எனவே அது அந்த மேற்பரப்பில் இருந்து வெளிப்படும் நிகர கதிர்வீச்சு ஆகும் எனவே நான் சமவெப்ப நிலைகளை பராமரிக்க விரும்புகிறேன் எனவே அனுமான எண் 2 என்பது மேற்பரப்புகள் ஒரு குறிப்பிட்ட நிலையான வெப்பநிலையில் பராமரிக்கப்படுகின்றன சரியா எனவே நான் ஒரு நிலையான வெப்பநிலையில் பராமரிக்க விரும்பினால் கதிர்வீச்சு பரிமாற்றத்தைப் பொறுத்து மேற்பரப்பில் இருந்து அகற்றப்பட்ட அல்லது மேற்பரப்பில் வழங்கப்படும் வெப்பத்தின் அளவு இருக்க வேண்டும் எனவே qi என்பது மேற்பரப்பில் நிகர கதிர்வீச்சு பரிமாற்றம் ஆகும் அதனால் அது கொடுக்கப்படுகிறது நிகர உமிழ்வு Gi இண்டு Ai வலதுபுறமாக வெளியேற்றுகிறது எனவே இது நிகர உமிழ்வு Ji அடங்கும் பிரதிபலிப்பு சரியா எனவே Ji ஏற்கனவே பிரதிபலிப்பை உள்ளடக்கியது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே நிகர கதிர்வீச்சு பரிமாற்றமானது Ji மைனஸ் Gi இண்டு Ai ஆகும் சரியா எனவே Ji என்பது அதனால் இது உமிழ்வு பிளஸ் பிரதிபலித்தது மற்றும் Gi என்பது ஆல்பா பிளஸ் rho i இண்டு Gi சரியா எனவே இது ஏற்கனவே கணக்கிடப்பட்டுள்ளது எனவே நிகர கதிர்வீச்சு Ji மைனஸ் Gi மேற்பரப்புப் பரப்பில் மாற்றுகிறது எனவே Ji என்பது Ei பிளஸ் rho i இண்டு Gi என்பது இப்போது நமக்குத் தெரியும் ஆனால் மேற்பரப்பு ஒளிபுகா என்று சொன்னோம் எனவே rho i ஐ உறிஞ்சும் தன்மையின் அடிப்படையில் வெளிப்படுத்தலாம் எனவே ஆல்பா i கூட்டல் rho i என்பது 1 க்கு சமம் என்பது எங்களுக்குத் தெரியும் எனவே இது Ei பிளஸ் ஆக இருக்கும் அதனால் Ei பிளஸ் 1 மைனஸ் ஆல்பா i இண்டு Gi ஆக இருக்க வேண்டும் சரியா எனவே இங்கிருந்து நாம் Ji மைனஸ் Ei வகுத்தல் பை 1 மைனஸ் ஆல்பா சமமான Gi யை கண்டுபிடிக்க முடியும் எனவே இப்போது நாம் அதை இங்கே இந்த வெளிப்பாட்டிற்கு மாற்றினால் அந்த qi க்கு சமமான Ji மைனஸ் 1 மைனஸ் alpha i பெருக்கல் Ai காண்பீர்கள் சரியா எனவே நான் செய்ததெல்லாம் இப்போது நிகர கதிர்வீச்சு பரிமாற்றத்திலிருந்து Gi ஐ நீக்கிவிட்டேன் சரியா எனவே இப்போது நான் இதை சிறிய இயற்கணிதம் ஆக வெளிப்படுத்த முடியும் எனவே qi என்பது Ei மைனஸ் alpha i Ji வகுத்தல் 1 மைனஸ் அல்ஃபா இண்டு Ai ஆக இருக்கும் நான் செய்ததெல்லாம் 1 மைனஸ் alpha i ஐப் பெருக்கி மற்றும் ஒருமித்த நியதியை ரத்து செய்ததே எனவே இது E i மைனஸ் alpha i Ji பை 1 மைனஸ் alpha i ஆகும் இது ஒரு சாம்பல் மேற்பரப்பு என்றும் நாங்கள் கூறினோம் எனவே அதாவது alpha i என்பது உறிஞ்சும் தன்மைக்கு சமம் என்பது அந்த குறிப்பிட்ட அலைநீள வலது வரம்பில் அந்த மேற்பரப்பின் உமிழ்வுத்தன்மைக்கு சமம் இப்போது நீங்கள் இதை செருகினால் அந்த qi ஐ Ei மைனஸ் epsilon i Ji 1 மைனஸ் epsilon i பெருக்கல் Ai க்கு சமமாக பெறப்படும் எனவே Ei என்பது நிகர உமிழ்வு இது பிரதிபலிப்பைக் கொண்டிருக்கவில்லை எனவே இது அந்த மேற்பரப்பில் இருந்து நிகர உமிழ்வு ஆனால் மேற்பரப்பு பண்புகளின் அடிப்படையில் நாம் வெளிப்படுத்த முடியும் சரியா எனவே உமிழ்வு என்பது அந்த மேற்பரப்பின் உள்ளார்ந்த பண்பு என்பதை நாங்கள் அறிவோம் அது தொடர்புடைய கரும்பொருள் கதிர்வீச்சால் பெருக்கப்படுகிறது அந்த வெப்பநிலையில் நிகர உமிழ்வு என்ன என்பதை உங்களுக்குத் தெரிவிக்கும் எனவே இதை Ai epsilon i இண்டு Ebi மைனஸ் Ji வகுத்தல் 1 மைனஸ் epsilon i என எழுதலாம் எனவே 1 மைனஸ் epsilon i ஆல் வகுத்தால் Ebi மைனஸ் Ji க்கு சமமான qi என இதை மீண்டும் எழுதலாம் இந்த வடிவம் எப்படி இருக்கும் கடத்தல் கருத்துகளில் சிலவற்றை நினைவுபடுத்துங்கள் நிகர போக்குவரத்து வெப்பப் போக்குவரத்து விகிதம் வெப்பநிலை வேறுபாட்டிற்கு சமமான எதிர்ப்பால் வகுக்கப்படுகிறது எனவே கடத்தல் உரிமையில் உள்ள எதிர்ப்புக் கருத்துகளில் நீங்கள் பார்த்த அதே வடிவத்தை இது கொண்டுள்ளது எனவே இப்போது நாம் வரையறுக்க முடியும் எனவே மீண்டும் அது ஒரு வரையறை எனவே கடத்தலில் q என்பது deltaT என்பது கடத்தல் உரிமைக்கு அந்த அமைப்பு வழங்கும் எதிர்ப்பின் மூலம் என்று கூறினோம் இப்போது வெப்பநிலை வேறுபாடான deltaT வெப்பப் பரிமாற்றத்திற்கான உந்து சக்தியாகும் இதேபோல் கதிர்வீச்சுக்கு வெப்பத்தை வழங்குவதற்கான உந்து சக்தி அல்லது அந்த பொருளிலிருந்து வெப்பத்தை அகற்றுவது உண்மையில் அந்த வெப்பநிலையில் உள்ள கரும்பொருள் கதிர்வீச்சில் நிகர உமிழ்வைக் கழிப்பதாகும் எனவே உந்து சக்தியை வரையறுத்தால் கதிர்வீச்சு பரிமாற்றத்திற்காக கதிர்வீச்சு பரிமாற்றம் காரணமாக வெப்ப போக்குவரத்துக்காக எனவே உந்து சக்தியை Ebi மைனஸ் Ji என வரையறுத்தால் எனவே கடத்தலில் உள்ள உந்து சக்தியை வெப்பநிலை வேறுபாட்டை கடத்தலில் ஒரு உந்து சக்தியாக வரையறுப்பதைப் போலவே கதிர்வீச்சு பரிமாற்றத்தின் காரணமாக வெப்பப் போக்குவரத்திற்கான உந்து சக்தியை Ebi மைனஸ் Ji என வரையறுக்கலாம் எனவே நாம் அதைச் செய்தவுடன் எதிர்ப்புக் கருத்தின் அடிப்படையில் அதை எளிதாகக் குறிப்பிடலாம் எனவே Ebi மற்றும் Ji 1 மைனஸ் epsilon i பை Ai epsilon i சரியா இந்த எதிர்ப்பு எதைக் குறிக்கிறது எனவே கடத்துகையில் நாம் எதிர்ப்பு என்பது கடத்துதலின் காரணமாக வெப்பப் போக்குவரத்துக்கான அமைப்பால் வழங்கப்படும் எதிர்ப்பாகும் ஸ்டோர் ஹீட் திறனைப் பொறுத்தவரை இது இங்கே என்ன வழங்குகிறது எனவே இது என்ன வழங்குகிறது அது என்ன எதிர்ப்பை பிரதிபலிக்கிறது ஆம் இங்கே உள்ள அளவைப் பாருங்கள் ஒருவேளை நான் உங்களுக்கு ஒரு குறிப்பைக் கொடுப்பேன் எனவே 1 D அமைப்பில் கடத்தல் எதிர்ப்பில் l பை kA ஆகும் எனவே இது கடத்துத்திறன் நீள அளவுகள் மற்றும் கடத்துத்திறன் ஆகியவற்றைக் கொண்டுள்ளது இதில் என்ன இருக்கிறது மாணவர் உமிழ்வு எனவே அது எதை பிரதிபலிக்கிறது மாணவர் எதிர்ப்பு என்றால் போன்ற அனைத்தும் சரி நீங்கள் வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு குறுக்கு வெட்டு பகுதி செயல்முறை அதேசமயம் இது ஒரு மேற்பரப்பு பகுதி செயல்முறை எனவே இது மேற்பரப்பால் உறிஞ்சப்படும் அல்லது மேற்பரப்பால் உமிழப்படும் நிகர கதிர்வீச்சுக்கு மேற்பரப்பின் பண்புகளால் வழங்கப்படும் எதிர்ப்பாகும் எனவே q நேர்மறையாக இருந்தால் q நேர்மறையாக இருந்தால் மேற்பரப்பால் உமிழப்படும் நிகர கதிர்வீச்சு இருக்கும் மேலும் இந்த q எதிர்மறையாக இருந்தால் மேற்பரப்பால் உறிஞ்சப்படும் நிகர கதிர்வீச்சாக இருக்கும் எனவே இந்த எதிர்ப்பானது அதன் காரணமாக மேற்பரப்பினால் வழங்கப்படும் எதிர்ப்பானது அந்த மேற்பரப்பில் இருந்து கதிர்வீச்சு பரிமாற்றத்திற்கான மேற்பரப்பு பண்புகளை குறிக்கிறது எனவே எதிர்ப்பின் வேறுபாடு கடத்தலில் உள்ள எதிர்ப்பின் கருத்து மற்றும் கதிர்வீச்சில் எதிர்ப்பின் கருத்து ஆகியவற்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சரி இது இரண்டு பொருட்களுக்கு இடையேயான பரிமாற்றம் இப்போது ஒரு அடைப்பு உள்ளது என்று சொன்னோம் உங்களிடம் N பொருள்கள் உள்ளன அவை உண்மையில் அடைப்பில் உள்ளன எனவே பிணையக் கருத்தில் அதை எவ்வாறு பிரதிநிதித்துவப்படுத்துவது அதைத்தான் அடுத்து பார்க்கப் போகிறோம் எனவே N மேற்பரப்புகள் ஒரு உறையில் சாம்பல் மேற்பரப்புகளைக் கூறுவதன் மூலம் தகுதி பெறுகின்றன எனவே ஒரு மேற்பரப்பால் பெறப்படும் நிகர கதிர்வீச்சு என்றால் என்ன ஒரு மேற்பரப்பால் உண்மையில் பெறப்படும் நிகர படுகதிர்வீச்சு என்ன என்பதை எவ்வாறு கண்டுபிடிப்பது என்று தெரியாவிட்டால் அனைத்து N மேற்பரப்புகளிலிருந்தும் நிகர கதிர்வீச்சு பரிமாற்றத்தை நாம் கணக்கிட முடியாது எனவே இது ஒரு உறைக்குள் வைக்கப்பட்டுள்ள N மேற்பரப்புகள் என்பதை நினைவில் கொள்ளவும் எனவே N வரை N மேற்பரப்புகள் உள்ளன எனவே ஒரு மேற்பரப்பு i மூலம் பெறப்படும் படுகதிர்வீச்சு என்ன எனவே 1 மேற்பரப்பை எடுத்துக் கொள்வோம் எனவே உமிழப்படும் கதிர்வீச்சு ஒரு மேற்பரப்பால் வெளிப்படும் நிகர கதிர்வீச்சு Ai மடங்கு Ji ஆல் கொடுக்கப்படுகிறது மற்றும் i ஒரு உறைக்குள் 1 முதல் N வரை செல்கிறது எனவே ith மேற்பரப்பில் பெறப்படும் மொத்த கதிர்வீச்சு என்ன இங்கே வர வேண்டிய கூட்டுத்தொகை உள்ளது ஏனென்றால் 1 இலிருந்து சில கதிர்வீச்சு பெறப்படுகிறது 2 இல் இருந்து சில 3 இல் இருந்து சில போன்றவற்றில் ஒரு கூட்டுத்தொகை இருக்க வேண்டும் அந்த கூட்டுத்தொகை என்ன எனவே அது Aj இன் கூட்டுத்தொகை எனவே AjFji இண்டு Jj ஆக இருக்கும் எனவே j என்பது 1 இலிருந்து N வரை செல்கிறது எனவே இது jth மேற்பரப்பால் உமிழப்படும் கதிர்வீச்சு மற்றும் i ஆல் இடைமறித்து j முழுவதும் சுருக்கப்பட்டது எனவே j என்றால் மேற்பரப்பு j எனவே இது எனது மேற்பரப்பு j என்றால் மேற்பரப்பு j இலிருந்து வெளிவரும் கதிர்வீச்சு AjJj ஆகும் மேலும் அதில் எந்தப் பகுதியானது மேற்பரப்பு i ஆல் வழி நடத்தப்பட்டதோ அது தொடர்புடைய காட்சி காரணியால் பெருக்கப்படுகிறது எனவே அது உறையில் இருக்கும் அனைத்து மேற்பரப்புகளிலிருந்தும் பெறப் போகிறது எனவே 1 இலிருந்து N வரை செல்லும் ஒவ்வொரு பரப்பிலிருந்தும் பெறப்பட்ட எந்தப் பகுதியிலும் ith மேற்பரப்பில் நிகர நிகழ்வு கதிர்வீச்சு கூட்டுத்தொகையாக இருக்கும் எனவே உறிஞ்சப்பட்ட பகுதியை அது எவ்வாறு உள்ளடக்கியது என்பது கேள்வி உண்மையில் அதை எடுத்துக்கொள்ள தேவையில்லை சரியா மேற்பரப்பு 3 என்பது மேற்பரப்பு 1 இலிருந்து உண்மையில் உமிழப்படும் நிகர உமிழ்வின் ஒரு பகுதி என்ன என்று கூறுவோம் நாம் சொல்லும் அனைத்தும் உறிஞ்சப்படும் அளவை பிரதிபலிக்கும் ஆற்றல் சமநிலையை எழுதப் போகிறோம் நிகழ்வு கதிர்வீச்சின் நிகர அளவு என்ன சமவெப்ப அமைப்பின் நிபந்தனையை நாங்கள் இன்னும் விதிக்கவில்லை அதைச் செய்யப் போகிறோம் சரியா எனவே எந்த மேற்பரப்பால் பெறப்படும் கதிர்வீச்சின் நிகர அளவு என்ன ஒரு மேற்பரப்பிலிருந்து நிகர உமிழ்வு என்ன என்று எனக்குத் தெரிந்தால் அது தானாக உமிழப்படுவதும் பிளஸ் அந்த படுகதிர்வீச்சுலிருந்து பிரதிபலித்தது என்ன என்று எனக்குத் தெரிந்தால் மேற்பரப்பு i மூலம் பெறப்பட்டவற்றில் சில பகுதிகள் இருக்க வேண்டும் மற்றும் அனைத்து மேற்பரப்புகளிலும் சுருக்கமாக மேற்பரப்பு i மூலம் உண்மையில் பெறப்பட்ட மொத்த கதிர்வீச்சு என்ன என்பதை எனக்குச் சொல்லப் போகிறது இதுவே நான் சொல்வது சரியா எனவே மீண்டும் விளக்குகிறேன் சரியா எனவே உங்களிடம் இரண்டு மேற்பரப்புகள் மேற்பரப்பு 1 மற்றும் மேற்பரப்பு 2 உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் எனவே நான் அதை மேற்பரப்பு 1 மற்றும் மேற்பரப்பு 2 என்று அழைக்கிறேன் எனவே அந்த மேற்பரப்பிலிருந்து வெளிவரும் நிகர உமிழ்வை Ai முடங்கு Ji என்று வைத்துக்கொள்வோம் எனவே இந்த மேற்பரப்பினால் வெளியாகும் கதிர்வீச்சின் மொத்த அளவு சரியானது இப்போது இதில் தானே உமிழ்வு மற்றும் கதிர்வீச்சினால் பிரதிபலிக்கும் அனைத்தும் அடங்கும் இப்போது மேற்பரப்பு 2 ஆல் பெறப்பட்ட சில பகுதிகள் இருக்க வேண்டும் எனவே பெறுதல் என்றால் என்ன எனவே இதை நான் A1J1 என்று அழைப்பேன் எனவே அது A1J1 இண்டு F12 ஆக இருக்கும் மேற்பரப்பு 1 இலிருந்து வரும் மற்றும் மேற்பரப்பு 2 ஆல் பெறப்படும் உமிழ்வின் பகுதி A1J1F12 ஆகும் இப்போது நான் இங்கே மேலும் 1 மேற்பரப்பைச் சேர்க்கிறேன் நான் 3 ஐச் சேர்க்கிறேன் இப்போது இங்கிருந்து வரும் உமிழ்வு A3J3 இருக்கும் சரியா எனவே மேற்பரப்பு 2 ஆல் பெறப்படும் எந்தப் பின்னமும் 3ல் இருந்து A3J3 இன்டு F32 ஆக இருக்கும் இப்போது நான் மேலும் ஒன்றைச் சேர்க்கலாம் 4வது A4J4 என்று சொல்லலாம் எனவே A4J4 இண்டு F4142 இருக்க வேண்டும் எனவே இவை அனைத்திற்கும் மேலாக மொத்த கதிர்வீச்சு மேற்பரப்பு 2 க்கு அந்த கூட்டுத்தொகை உள்ளது சரியாக வேறு ஏதேனும் கேள்வி மாணவர் எனவே qi net என்பது Ai இண்டு Ji மைனஸ் Gi என்று கூறினோம் அதனால் அது எந்தச் படுகதிர்வீச்சு ஆக இருந்தாலும் அந்த மேற்பரப்பினால் வெளிப்படும் எதற்கும் இடையிலான நிகர கதிர்வீச்சு பரிமாற்றம் இப்போது AiGi என்பது நாம் பெறப்பட்ட கூட்டுத்தொகையால் வழங்கப்படுகிறது என்பதை அறிவோம் சரியா எனவே அது Ai இண்டு Ji மைனஸ் கூட்டுத்தொகை J க்கு சமமான 1 முதல் N வரை AjFji இண்டு Jj ஆக இருக்கும் எனவே இப்போது 1 க்கு சமமான Fij J என்பது நமக்குத் தெரியும் இந்த வெளிப்பாடு என்ன அனைத்து காட்சி காரணிகளின் கூட்டுத்தொகை 1 சரியா 1 க்கு சமம் என்பதால் அது பாதுகாப்புச் பண்பு ஆகும் எனவே இப்போது நான் அந்த வெளிப்பாட்டை இங்கே வீச முடியும் எனவே அது AiFijJi மைனஸ் இந்த Ai ஆக இருக்கும் இது உள்ளே இருந்து மைனஸ் AjFji இண்டு Jj ஆகும் எனவே q net i ஆனது AiFij இண்டு Ji மைனஸ் தொகை AjFji இண்டு Fj ஆக இருக்கும் ஆனால் பரஸ்பர உறவில் இருந்து நாம் அறிவோம் AiFij என்பது AjFji என்பதை நாம் அறிவோம் எனவே நாங்கள் பரஸ்பர உறவை இணைக்கிறோம் அது AiFij Ji மைனஸ் Jj இன் கூட்டுத்தொகை என இருக்கும் என்பதை நீங்கள் காண்பீர்கள் இந்த கூட்டுத்தொகை மொத்த j மேலாக சரியா எனவே இது நிகர கதிர்வீச்சு பரிமாற்றம் ஆகும் உடன் மேற்பரப்பு i உடன் அடைப்பில் உள்ள மற்ற அனைத்து மேற்பரப்புகளுடன் சரியா இதுவும் Ebi மைனஸ் Ji வகுத்தல் 1 மைனஸ் epsilon i பை Ai epsilon i க்கு சமம் என்பதை நினைவில் கொள்ளவும் இது நாம் சிறிது நேரத்திற்கு முன்பு பெறப்பட்டது எனவே 1 பொருளுக்கும் மற்ற அனைத்து பொருட்களுக்கும் இடையிலான கதிர்வீச்சு பரிமாற்றத்தின் நிகர கதிர்வீச்சு பரிமாற்றம் உங்களுக்கு இந்த வெளிப்பாட்டைக் கொடுக்கும் எனவே நீங்கள் அந்த வெளிப்பாடுகளை வைக்கும்போது அடைப்பில் உள்ள தனிப்பட்ட மேற்பரப்புகளுக்கு இடையிலான கதிர்வீச்சு பரிமாற்றம் அந்த மேற்பரப்பின் பண்புகளின் மேற்பரப்பு பண்புகளுடன் தொடர்புடையது மற்றும் இந்த வெளிப்பாட்டிலிருந்து வருகிறது என்பதை நீங்கள் காண்பீர்கள் எனவே அடுத்த விரிவுரையில் நாம் என்ன செய்யப் போகிறோம் ஒரு மேற்பரப்பிற்கு நாம் வரைந்த எதிர்ப்பு வலையமைப்பை விரிவுபடுத்தப் போகிறோம் மேலும் ஒரு அடைப்புக்குள் இந்த அனைத்து மேற்பரப்புகளுடனான கதிர்வீச்சு பரிமாற்றத்தைக் கண்டறிய எதிர்ப்பின் கருத்தை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை காண்போம் எனவே அடுத்த விரிவுரையில் அதைத் தொடங்கப் போகிறோம்